மீண்டும் வரவேற்கிறேன் தார்மீக தலைவர்களாக பொறியாளர்களின் பங்கு பற்றி இப்போது விவாதிப்போம் கடந்த 2 அமர்வுகளில் பொறியாளர்கள் மேலாளர்கள் பொறியாளர்கள் ஆலோசகர்கள் சுயாதீன ஆலோசகர்கள் பற்றி விவாதித்தோம் இன்று நாம் தார்மீக தலைவர்களாக பொறியியலாளர்களின் பங்கில் கவனம் செலுத்துவோம் இவை ஏன் முக்கியம் இன்று தார்மீக தலைவர்கள் ஏன் முக்கியமானவர்கள் எனவே அவர்கள் சேவை செய்வதை நோக்கமாகக் கொண்டுள்ளனர் மற்றவர்களின் திறன்களை வளர்ப்பதை நோக்கமாகக் கொண்டுள்ளனர் மற்றும் ஒவ்வொரு செயல்பாடுகளின் கீழும் தடுமாற்றம் போன்ற கேள்விகள் இருக்கலாம் அங்கு அவர்கள் முடிவெடுக்க வேண்டும் அங்கு சூழ்நிலைகளின் தேவையை கருத்தில் கொண்டு கருத்து முரண்பாடுகள் போன்றவை எனவே இந்த தார்மீக தலைமை முக்கியமானது எனவே முன்னோக்கி நகர்ந்து முதலில் நாம் மிகவும் ஒழுக்கமான தலைவர்களின் 7 பழக்கங்களைப் பற்றி விவாதிக்க முயற்சிப்போம் எனவே அவர்கள் வலுவான நெறிமுறை பண்புகளைக் கொண்டுள்ளனர் சரியாகச் செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் அவர்களுக்கு உண்டு அவர்கள் தார்மீக ரீதியாக செயல்படுகிறார்கள் அவர்கள் தங்கள் செயல்களின் தாக்கங்கள் குறுகிய காலத்திற்கு மட்டுமல்ல நீண்ட கால தாக்கங்களாகவும் இருக்கலாம் என்று முதலில் சிந்திக்க முயல்கிறார்கள் மேலும் தீங்கு விளைவிக்கும் அளவு என்ன எப்படி இருக்கும் என்பதைக் கண்டறிய சில முன்முயற்சி நடவடிக்கைகளை எடுக்க முயற்சிக்கிறார்கள் தீங்குகளிலிருந்து தங்களைக் காத்துக் கொள்ள முடியும் எனவே தார்மீகத் தலைவர்கள் பங்குதாரர்களை உள்ளடக்கிய வழிமுறைகள் அவர்கள் பங்குதாரர்களை தங்கள் முடிவில் அனைத்து வகையான பங்குதாரர்களையும் சேர்க்க விரும்புகிறார்கள் மேலும் அவர்கள் ஒவ்வொரு பங்குதாரர் மீதும் முடிவுகளின் விளைவைப் பார்க்க விரும்புகிறார்கள் எனவே அவர்களுக்கு நியாயம் மற்றும் நீதியின் மீது பற்று இருக்கிறது அதனால் யாருக்கும் யாருக்கும் எந்தத் தவறும் இல்லை எனவே அவர்கள் கொள்கை ரீதியான முடிவெடுப்பவர்கள் அதாவது அவர்கள் மதிப்புகளால் நகர்கிறார்கள் மற்றும் வாழ்க்கையின் மதிப்புகள் மற்றும் நற்பண்புகளால் வழிநடத்தப்படுகிறார்கள் எனவே அவர்கள் செய்வது என்னவென்றால் தார்மீகத் தலைவர்கள் நிர்வாக ஞானத்துடன் நெறிமுறை ஞானத்தை ஒருங்கிணைக்கிறார்கள் எனவே இது சரியானது போல் அல்ல ஆனால் தார்மீக அல்லது நெறிமுறையில் எது சரியானது என்பதில் கவனம் செலுத்த வேண்டும் எனவே மேலாளர்கள் சமாளிக்க வேண்டிய சில செயல்பாடுகள் மற்றும் கேள்விகளுடன் நாம் விவாதிப்போம் மேலும் பொறியாளர்கள் மேலாளர்கள் தங்கள் நிர்வாகப் பாத்திரத்தில் சமாளிக்க வேண்டும் எனவே கேள்வி செயல்பாடுகளில் ஒன்று கருத்தியல் வடிவமைப்பாக இருக்கலாம் மற்றும் தயாரிப்பு பயனுள்ளதாக இருக்குமா எனவே அது பயனுள்ளதாக இருந்தால் அதைப் பயன்படுத்தப் போகிறவர்களுக்கு வடிவமைப்பு பாதுகாப்பாக இருக்கும் உபயோகக் கண்ணோட்டத்தின் அடிப்படையில் மீண்டும் மிகவும் தந்திரமான கேள்விகள் மற்றும் இதை யார் பயன்படுத்துவார்கள் என்பது நமக்கு தெரியாது எனவே அதைப் பயன்படுத்துபவர்களுக்கு வடிவமைப்பு பாதுகாப்பாக இருக்குமா அது நாம் எப்படி வரையறுக்கிறோம் யார் அதை எப்படி வரையறுக்கிறோம் யார் அதை தவறாகப் பயன்படுத்த மாட்டார்கள் என்பதைப் பொறுத்தது இதன் மூலம் தயாரிப்பின் இறுதிப் பயன்பாடு எப்போதும் பாதுகாப்பான கைகளில் இருக்கும் என்பதை நாம் புரிந்துகொள்கிறோம் அவர்கள் விவாதிக்கப்பட்ட செயல்முறைகளைப் பின்பற்றுவார்கள் அவர்கள் அதை தவறாக கையாளவோ அல்லது தவறாக பயன்படுத்தவோ மாட்டார்கள் அதற்கான உத்தரவாதத்தை எப்படிச் செய்வது அல்லது வடிவமைப்பில் முடிந்தவரை பாதுகாப்பை இணைக்க வேண்டுமா எனவே அதை தவறாகக் கையாண்டாலும் விபத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவதைப் போன்றது எனவே தார்மீகத் தலைவர்களைப் போலவே தலைவர் மேலாளர் எடுக்க வேண்டிய சில முடிவுகள் இவை மேலும் அவர்கள் சிந்தனை செயல்முறையை விரிவுபடுத்த வேண்டும் தயாரிப்புகளின் பயன்பாடு மற்றும் துஷ்பிரயோகம் மற்றும் அதன் பின் விளைவுகள் என்னவாக இருக்கும் என்பதைப் பற்றி சிந்திக்கவும் பின்னர் அவர்கள் தங்கள் வடிவமைப்பில் சில சரிபார்ப்பு நடவடிக்கைகளை இணைக்க முயற்சிக்கிறார்கள் எனவே மேலாளர்களாக இருக்கும் பொறியியலாளர்கள் சமாளிக்க வேண்டிய சில கேள்விகளுக்கு அடுத்த முக்கியமான செயல்பாடு சந்தை ஆய்வு ஆகும் அப்படியானால் நீங்கள் ஏன் இந்த படிப்பை செய்கிறீர்கள் என்பது போன்ற கேள்விகள் எழுகிறது அறிக்கை உண்மையான உண்மையா அல்லது அது ஒரு ஏமாற்று நடவடிக்கையின் ஒரு பகுதியா யாரை உங்கள் மாதிரியாக எடுத்துக் கொண்டீர்கள் நீங்கள் கூறுவது ஒரு முடிவுக்கு வர எவ்வளவு காலம் அந்த அவதானிப்பை மேற்கொண்டீர்கள் எனவே இவை சந்தை ஆய்வின் செயல்பாடு தொடர்பாக மேலாளர்களாக பொறியாளர்கள் சமாளிக்க வேண்டிய கேள்விகளாக இருக்கலாம் எனவே கேள்வி அளவீடு என்பது ஆய்வு என்பது பாரபட்சமற்றது அல்லது முதலீட்டாளர்களை ஈர்ப்பதற்காக பணத்திற்காக செயல்படுத்தப்படுவது போன்றது ஆகும் எனவே அடுத்தது போன்ற விவரக்குறிப்புகள் உற்பத்தியின் தரத்திற்காக பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட விவரக்குறிப்புகள் ஏதேனும் உள்ளதா என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆம் எனில் குறியீடுகளின் தரநிலைகளை கட்டுப்படுத்தும் வகையில் நிறுவனம் இதுபோன்ற தயாரிப்புகளை தயாரித்துள்ளதா மற்றும் எழுதப்பட்ட தரநிலைகளும் உடல் ரீதியாக உணரக்கூடியதா இல்லையா அல்லது அடைய கடினமாக இருக்கும் சில தரநிலைகளை நாம் அமைத்துள்ளோமா எனவே ஒப்பந்தங்களின் அடிப்படையில் மற்றொரு செயல்பாடுகள் உள்ளன ஒப்பந்தங்களின் அடிப்படையில் கேள்விகள் நம்முடைய செலவு புள்ளிவிவரங்கள் மற்றும் நேர அட்டவணைகள் யதார்த்தமானதாக வரலாம் பின்னர் அம்சம் பேச்சுவார்த்தையின் நம்பிக்கையுடன் வேலையைப் பெறுவதற்கு குறைந்த முயற்சியா எனவே ஒரு போட்டி ஏலத்தில் இருந்தால் என்ன நடக்கும் சில நேரங்களில் ஒரு நபர் மிகக் குறைவாக ஏலம் எடுத்தால் சில சமயங்களில் அந்த நபருக்கு ஆர்டர் கிடைக்கும் ஆனால் இந்த குறைந்த ஏலமானது நம்பத்தகாத அடைய முடியாத ஒன்று என்றால் ஒப்பந்தத்தைப் பெற்ற நிறுவனத்தால் வழங்க முடியாது எதிர்காலத்தில் அவர்கள் வெவ்வேறு கட்டமைப்புடன் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த நினைக்கலாம் பிறகு என்ன நடக்கும் ஒருவேளை அசல் ஏலம் நடந்து கொண்டிருந்த போது இந்த ஏலதாரரைப் போல் குறைந்த விலையில் யார் கொடுக்காமல் இருக்கலாம் டெலிவரி செய்யக்கூடிய தரத்தை சிறந்ததாக வழங்கியிருக்கலாம் ஆனால் மிகக் குறைந்த நிதி ஏலங்களைத் தேடுவது போன்ற தேடலில் மற்ற நிறுவனங்களின் நிபுணத்துவத்தை நாம் தவறவிட்டிருக்கலாம் எனவே இது போன்ற செலவு புள்ளிவிவரங்கள் அல்லது கொடுக்கப்பட்ட நேர அட்டவணைகள் யதார்த்தமானதா இல்லையா என்பதைக் கண்டறிய வேண்டும் பகுப்பாய்வின் அடிப்படையில் நம்பகமான முடிவுகளைத் தரும் கணினி நிரலை மதிப்பிடக்கூடிய அனுபவம் வாய்ந்த பொறியாளர் யாராவது இருக்கிறார்களா என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் ஏனெனில் இவை நிபுணத்துவம் பெற்ற டொமைன் மற்றும் சாதாரண நபர் எப்போதும் அதற்கான சரியான பதிலைக் கொண்டிருக்க முடியாது எனவே நீங்கள் இந்த அறிவைக் கொண்டு வரக்கூடிய ஒரு டொமைன் நிபுணராக இருக்க வேண்டும் அடுத்து செயல்பாடு வடிவமைப்பு இது மிக முக்கியமான செயல்பாடு எனவே வடிவமைப்பில் நாம் புரிந்து கொள்ள மிகவும் முக்கியமான தீர்வுக்கு வருவதற்கு முன் நாம் எந்த வடிவமைப்பையும் கொண்டு வருவதற்கு முன் அனைத்து மாற்றுகளும் ஆராயப்படுகிறதா இல்லையா என்பதைப் புரிந்துகொள்வது மிகவும் முக்கியம் பாதுகாப்பான வெளியேற்றம் வழங்கப்படுகிறதா இல்லையா சில காப்புரிமைகள் எங்கே மீறப்பட்டது வேறு வழிகளில் இது ஒரு சட்டப் பிரச்சினையாக மாறலாம் எனவே அனைத்து ஏற்றுமதிகளும் மாற்று வழிகளா என்பதை ஆராய்ந்து பின்னர் வெளியேறு பயனர் நட்பு பின்னர் காப்புரிமை மீறல் வடிவமைப்பில் முடிவெடுக்க சில முக்கியமான புள்ளிகள் இவையாகும் அடுத்த முக்கியமான பகுதி உங்களுக்கு வாங்குவது போன்றது எனவே குறைந்த விலையில் நாம் எதையாவது பெறலாம் ஆனால் தரத்தில் சில சமயங்களில் சமரசம் செய்ய விரும்புவதில்லை மற்ற அம்சமும் உண்மையாக இருக்கலாம் தரம் அவ்வளவு சிறப்பாக இல்லை ஆனால் கட்டணம் வசூலிப்பதன் மூலம் அதிக விலையை அவர்கள் ஏற்றுக்கொள்வதை சரியான வழியில் நாம் பெறுகிறோம் அவை அதிக விலை எனவே அவற்றின் தரம் நல்லது எனவே இரண்டு விஷயங்களும் பொருந்தலாம் அல்லது பொருந்தாமல் போகலாம் எனவே அதைச் சரிபார்க்க தயாரிப்புகளின் உற்பத்திக்காக பெறப்பட்ட பாகங்கள் மற்றும் பொருட்கள் தரத்திற்காக சோதிக்கப்பட்டதா இல்லையா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே தரச் சரிபார்ப்பு மிகவும் முக்கியமானது இது போன்ற ஒவ்வொரு பாகங்களும் பொருளும் தரம் சோதிக்கப்பட்டதா இல்லையா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மற்றொரு முக்கியமானது உற்பத்தி பாகங்கள் இது பணியிட பாதுகாப்பைப் பற்றி பேசுகிறது இது நச்சுப் புகைகளை வெளியேற்றாமல் சத்தம் இல்லாமல் உள்ளது எனவே தரமான வேலைப்பாடுகளுக்கு இது அனுமதிக்கப்படும் நேரம் அவர்களின் அறிவுத் தளத்தை அதிகரிக்குமா இல்லையா இவை முக்கியமான முடிவுகள் ஆகும் எனவே பணியிட பாதுகாப்பு குறிப்பிடப்பட்டுள்ளதா சத்தம் இல்லாததா நச்சு வாயுக்கள் உள்ளதா அல்லது நச்சுப் புகைகள் இல்லையா எனவே எந்த நேரத்திற்குள் அவர்கள் ஒரு வேலையை முடிக்க வேண்டும் சில சமயங்களில் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கலாம் ஆனால் நடிப்பதற்கு கொடுக்கப்பட்ட நேரம் மிகக் குறைவாக இருப்பதால் அவர்களால் அந்த விஷயங்களைச் சமாளிக்க முடியுமா இல்லையா அடுத்து சட்டசபை மற்றும் கட்டுமானப் பகுதியில் கவனம் செலுத்துவோம் எனவே இங்கே கேள்வி அது எனவே தொழிலாளர்கள் குடும்பத்தாரா அல்லது தயாரிப்பின் நோக்கம் அல்லது அடிப்படை செயல்பாடுகளுடன் இருக்கிறார்களா பாதுகாப்பை யார் கண்காணிப்பது ஏனெனில் தயாரிப்பின் அடிப்படைச் செயல்பாடுகளில் உள்ள நோக்கத்தை அவர்கள் நன்கு அறிந்திருந்தால் இந்த விஷயங்களைச் சரியாகக் கையாள சுய ஒழுங்குபடுத்தப்பட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகளை அவர்கள் உருவாக்கலாம் மேலும் இவை தயாரிப்பின் நோக்கம் மற்றும் அடிப்படை செயல்பாடுகள் பற்றிய தொழிலாளியின் பரிச்சயம் போன்றவற்றைத் தருகிறது பணியாளருக்கு வேலையின் அர்த்தத்தைப் பற்றிய முழுமையான புரிதல் போன்ற இணைப்பு மற்றும் வேலை திருப்தி உணர்வை அளிக்கிறது அது அவர்களின் சிறந்த பங்களிப்பிற்கு வழிவகுக்கும் ஏனெனில் அவர்கள் இப்போது ஒரு முழுமையான படத்தை பார்க்க முடியும் பின்னர் தயாரிப்பு இறுதி சோதனை வருகிறது எனவே பொறியாளர்கள் மேலாளர்களாக இருப்பதால் எனவே எந்தவிதமான முரண்பாடுகளும் இருக்கக்கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே சோதனையாளர்கள் உற்பத்தியாளர்கள் அல்லது கட்டுமான மேலாண்மை குழுக்கள் அவர்கள் ஒருவருக்கொருவர் சுயாதீனமாக இருக்க வேண்டும் எனவே சோதனையில் ஏதேனும் வெளிப்பட்டால் சோதனையாளர்கள் இது உற்பத்தியாளரால் அல்லது கட்டுமான நிர்வாகக் குழுவால் என்று சொல்லும் அளவுக்கு சுயாதீனமானவர்கள் ஆனால் அவர்கள் குழுவிற்குள் சேர்க்கப்பட்டால் அவர்கள் திறக்க பயப்படலாம் எனவே ஆசிரியர்கள் போன்ற பொறியாளர்கள் மற்றும் மேலாளர்கள் கட்டுமான மேலாண்மை குழுவின் உற்பத்தியில் இருந்து போதுமான அளவு சுயாதீனமாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் இப்போது தயாரிப்பு விற்பனைக்கு வரும்போது அவர்கள் மீண்டும் சில முடிவெடுக்கும் புள்ளிகளை அவர்கள் எடுக்க வேண்டும் நாம் லஞ்சம் கொடுக்கிறோமா அல்லது இல்லையோ விளம்பரம் நேர்மையாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வாடிக்கையாளர்களுக்கு உண்மையிலேயே நல்ல ஆலோசனைகள் வழங்கப்படுகிறதா எனவே சில சோதனைகளைச் செய்வதற்கு விருப்பம் தகவலறிந்த ஒப்புதல் தேவையா விளம்பரம் தேவையில்லை என்றால் அதைச் செய்வதற்கான செயல்முறை என்ன இவை கலாச்சார மதம் மற்றும் காலவரையறை ஆகியவற்றைப் பொருட்படுத்தாமல் தடுமாற்றத்தின் கேள்விகள் போன்ற சில கேள்விகள் இதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் லஞ்சம் நேர்மையான விளம்பரம் போன்றவற்றைப் பாருங்கள் எனவே நிறுவல் மற்றும் கமிஷனின் செயல்பாட்டைப் பற்றி நாம் மீண்டும் பேசும்போது இங்கே என்ன நடக்கிறது அது சோதித்துப் பார்த்த பிறகு கிடைத்த பிறகு இப்படிப் பார்த்தால் தயாரிப்பின் இறுதி சோதனைக்குப் பிறகு அது சந்தைக்கு வர வேண்டும் என்பதை இங்கே காண்கிறோம் எனவே அங்கு நாம் தயாரிப்பு விற்பனைக்கு வருகிறோம் எனவே லஞ்சம் கொடுக்கப்பட்டதைப் போல அதை எவ்வாறு விற்பனை செய்வது என்பதை மீண்டும் கண்டுபிடித்துவிட்டோமா என்பதை நாம் காண்கிறோம் நேர்மையான விளம்பரம் கொடுக்கப்பட்டால் தகவலறிந்த ஒப்புதல் தேவையா இல்லையா எனவே இவை அதனுடன் இணைக்கப்பட்டுள்ளன அதன் பிறகு அது நிறுவப்படும் போது அல்லது உங்கள் விற்பனைக்குப் பிறகு கமிஷன் அதை நிறுவ நீங்கள் தளத்திற்குச் செல்ல வேண்டும் எனவே சமாளிக்க வேண்டிய கேள்விகள் பயனர்களுக்கு போதுமான பயிற்சிகள் உள்ளன எனவே பாதுகாப்பான வெளியேற்றம் இருந்தால் அண்டை வீட்டாருக்கு சாத்தியமான நச்சு உணர்வுகள் குறித்து தெரிவிக்கப்படுமா இல்லையெனில் நாம் சென்று சமூகத்தில் எதையாவது நிறுவ முடியாது மற்ற பங்குதாரர்களும் இதில் ஈடுபட்டுள்ளனர் அவர்கள் தயாரிப்புகள் அல்லது சேவைகளை நிறுவுதல் அல்லது ஒரு திட்டத்திற்காக சில விஷயங்களைச் செய்வதை ஏற்கலாம் அல்லது ஒப்புக்கொள்ளாமல் இருக்கலாம் எனவே அவர்கள் பயிற்சி பெறுகிறார்களா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே பயனர்கள் அதை எவ்வாறு பயன்படுத்துவது என்பது பற்றிய பயிற்சியைப் பெறுகிறார்கள் பாதுகாப்பான வெளியேற்றம் உள்ளதா மற்றும் அண்டை வீட்டார் நன்கு அறிந்திருக்கிறீர்களா நிறுவல் முடிந்ததும் தயாரிப்பு பயன்பாட்டில் இருக்கும் செயல்பாடு பயனர்கள் தீங்கிலிருந்து பாதுகாக்கப்படுகிறார்களா என்பது போன்ற சோதனையை மீண்டும் நாம் செய்ய வேண்டும் அப்படியானால் அதில் உள்ள ஆபத்து ஈடுபாடு பயனர்களுக்குத் தெரியுமா எனவே பயனர்கள் தவறாக வழிநடத்தும் போது சில சமயங்களில் தகவல் அவர்களுக்குக் கடத்தப்படும்போது அவர்களால் பகுத்தறிவுத் தீர்ப்பை எடுக்க முடியாது அதனால்தான் பயனர்கள் தீங்கு விளைவிக்காமல் பாதுகாக்கப்படுகிறார்களா என்பதைக் கண்டறிவது பொறுப்பின் ஒரு பகுதியாகும் எனவே அவர்களுக்கு அபாயத்தின் அளவு சரியாகத் தெரியுமா மேலும் அவர்கள் தயாரிப்பை பயன்படுத்துவதற்கான நனவான முடிவை எடுத்தார்களா என்பது போன்றது நாம் அதைப் பயன்படுத்திய பிறகு படிப்படியாக மாற்றியமைக்கப்படுகிறோம் அடுத்த கேள்விகள் பராமரிப்பு மற்றும் பழுதுபார்ப்பு என்று வரும் எனவே திறமையான ஊழியர்களால் பராமரிப்பை தவறாமல் எடுத்துச் செல்வது போன்ற சாத்தியமான கேள்விகள் உள்ளன பின்னர் உற்பத்தியாளர்கள் இன்னும் உதிரி பாகங்களை எடுத்துச் செல்கிறார்களா அல்லது இல்லை அல்லது விரும்புவார்களா சில சமயங்களில் நான் விரும்பினால் அதை மாற்றுவது எல்லாம் பயன்பாட்டில் உள்ளதா இது சாத்தியமில்லை எனவே இந்த குறைபாடுகளை கவனித்து அதை பராமரிக்க முயற்சிக்கும் வழக்கமான நபர்கள் இருக்கிறார்களா பராமரிப்பு தயாரிப்புகளை பார்க்க முயற்சிக்கவும் அசல் நிலைமைகள் மற்றும் குறைபாடுகளை சரிசெய்யவும் அவர்கள் உதிரி பாகங்களை எடுத்துச் செல்கிறார்களா பராமரிப்பு கலாச்சாரம் இருப்பதைப் போன்றது எது இவை கையாளப்பட வேண்டிய மிக முக்கியமான கேள்விகள் ஆகும் நிறுவனத்தின் கண்ணோட்டத்தில் முக்கியமான அடுத்த செயல்பாடு நினைவுகூரப்படுகிறது எனவே பரிசோதனையை கண்காணிக்க ஏதேனும் அர்ப்பணிப்பு இருந்தால் மற்றும் தேவைப்பட்டால் தயாரிப்பை நினைவுபடுத்த வேண்டிய அவசியம் உள்ளதா இது மீண்டும் ஒரு சுய தேடல் எல்லாம் சரியான முறையில் நடக்கிறதா அல்லது தயாரிப்பை திரும்பப் பெற வேண்டுமா என்பதை நிறுவனம் கண்டறிய வேண்டுமா நீங்கள் பணிநீக்கம் பற்றி பேசும்போது இவை மீண்டும் மதிப்புமிக்க பொருட்களை மறுசுழற்சி செய்வது மற்றும் பயனுள்ள வாழ்க்கையின் முடிவில் கையாளப்படும் நச்சுக் கழிவுகளை அகற்றுவது பற்றிய கேள்விகள் நாம் அதை எங்கே செய்வது நச்சுக் கழிவுகளை என்ன செய்வது எனவே அவற்றின் மதிப்புமிக்க பொருட்களை நாம் எவ்வாறு அகற்றுவது மற்றும் பயனுள்ள வாழ்க்கையின் முடிவில் சுற்றுச்சூழல் மாசுபடாமல் இருக்க வேண்டும் இந்த மறுசுழற்சி மற்றும் அகற்றலின் ஒரு பகுதியாக சுற்றுச்சூழல் மாசுபடக்கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அதற்கு மீண்டும் பராமரிப்பு பற்றி மீண்டும் விவாதித்தோம் இது ஒரு மிக முக்கியமான விஷயமாகும் எனவே பராமரிப்பு பழுதுபார்ப்பு அப்புறப்படுத்தல் எனவே சங்கிலி முழுவதும் நாம் கண்டுபிடிப்பது தயாரிப்புகளின் முழு சங்கிலி வாழ்க்கைச் சுழற்சி அதிலிருந்து தொடங்கி வடிவமைப்பு கட்டம் முதல் பொருள் கொள்முதல் வரை இருக்கலாம் பின்னர் அதை வடிவமைத்து பின்னர் அதை நிறுவலாம் அதற்கு முன் ஒரு சந்தை ஆய்வு செய்து பின்னர் அதை நிறுவுதல் பின்னர் தயாரிப்பின் பயன்பாடு பற்றி குறுக்கு சோதனை செய்தல் அதன் பராமரிப்பு பகுதியை கவனித்துக்கொள்வது பின்னர் மீண்டும் நிறுவலை நீக்குதல் ஆகும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த வகையில் பயன்படுத்தப்படும் இரு தயாரிப்புகள் இருந்தால் அது மீண்டும் பெறப்படுகிறது எனவே இது குறைவான தீங்கு விளைவிக்கும் மற்றும் இவை ஒவ்வொன்றிலும் தரம் பராமரிக்கப்படுகிறது இந்த ஒவ்வொரு நடவடிக்கையிலும் பாதுகாப்பு உறுதி செய்யப்படுகிறது இந்த விஷயங்களின் நீண்டகால விளைவு தாக்கத்தை நாம் கவனித்துள்ளோம் அதனால் இக்கட்டான நிலை ஏற்படும் சில நேரங்களில் குறுக்குவழிகள் கிடைக்கும் கடுமையான சோதனை மற்றும் நீங்கள் எப்படி சோதனை செய்கிறீர்கள் என்பதை மறுபரிசீலனை செய்வது போன்ற தேவைகள் இருக்கலாம் எனவே 2 3 பாகங்கள் இருக்கலாம் ஒன்று எளிதானது ஒன்று குறுக்குவழி ஒன்று உங்களுக்கு உடனடி முடிவைத் தரக்கூடியது மற்றொன்று தீவிரமானது இது வலிமிகுந்ததாக இருக்கலாம் இதற்கு நீண்ட மணிநேரம் சோதனை செய்ய வேண்டியிருக்கும் நீங்கள் எதைச் செய்தீர்கள் என்பதை மறுபரிசீலனை செய்ய வேண்டியிருக்கும் மீண்டும் கண்டுபிடிக்க விஷயங்கள் சரியாக வேலை செய்கிறதா இல்லையா சுகாதாரப் பிரச்சினைகளைப் பார்க்கிறதா இல்லையா தற்போதைய தலைமுறை மட்டுமல்ல எதிர்கால சந்ததியும் நேரத்தை எடுத்துக்கொள்ளும் செயல்முறையாக இருக்கலாம் மேலும் ஒரு தார்மீகத் தலைவராக தலைவர் இப்போது இந்த மாற்றுகளில் ஒன்றைத் தேர்வு செய்ய வேண்டியிருக்கும் இது எனது பாதுகாப்பு அம்சத்தைக் கருத்தில் கொண்டு மக்கள்தொகையின் ஆரோக்கிய அம்சம் மற்றும் நீண்ட கால நிலைத்தன்மை மற்றும் சுற்றுச்சூழல் பிரச்சினைகளை கருத்தில் கொண்டு சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்கப் போவதில்லை எனவே நீங்கள் உங்கள் முடிவை எடுக்கும் வழி எனவே நீங்கள் ஒரு தார்மீகத் தலைவராக செயல்பட்டால் அது சரியான முடிவை எடுக்க உதவுகிறது